வணக்கம் இந்த 'நுண்ணலை தொகுப்பு சுற்றுகள்' 'Microwave Integrated Circuits' பாடத்திட்டத்தின் மற்றொரு தொகுதிக்கு வருக முந்தைய தொகுதிகளில் குறுகிய கற்றை வடிகட்டிகளை பற்றி நாம் விவாதித்தோம் மேலும் குறுகிய ஒலிபரப்பு தடங்கள் போன்ற பரவலாக்கப்பட்ட கூறுகளின் சிறப்பு பண்புகள் காரணமாக சமநிலை அல்லது எல் மற்றும் சி போன்ற மொத்த உறுப்புகளின் சமநிலையுடன் ஒப்பிடும்போது ரெசனேட்டரை உணர்ந்து கொள்வது எளிது என்று நான் கூறி இருக்கிறேன் இடைவெளி இணைந்த மதிப்பீடுகளைப் பயன்படுத்தி அத்தகைய ரெசனேட்டர்களின் வடிவமைப்பில் சில முன்னேற்றங்களையும் நாம் பார்த்தோம் பின்னர் அந்த கூறுகளைப் பயன்படுத்தி பேண்ட் பாஸ் மற்றும் ஸ்டாப் வடிக்கட்டிகளை எவ்வாறு வடிவமைக்கலாம் என்பதை நாம் விவாதித்தோம் இந்த தொகுதியில் நான் நிலையான கே மற்றும் எம் மூலம் பெறப்பட்ட வடிகட்டிகள் எனப்படும் குறுகிய கற்றை வடிகட்டிகளின் மற்றொரு பிரிவை அறிமுகப்படுத்துகிறேன் இந்த வடிகட்டிகள் பட வடிகட்டிகள் எனப்படும் வடிகட்டிகள் வகையைச் சேர்ந்தவை எனவே இந்த வடிக்கட்டிகளை விரிவாக விவாதிப்போம் இப்போது இந்த வடிக்கட்டிகளை பற்றி நான் கூற விரும்பும் விஷயம் என்னவென்றால் தற்போது வடிவமைக்கப்படும் வடிகட்டிகளில் பெரும்பாலானவை பட வடிகட்டிகள் அல்ல ஆனால் அவை பழைய காலங்களில் தொகுப்பு முறைகள் உருவாக்கப்படுவதற்கு முன் சிறப்பிடம் பெற்று விளங்கின ஏனெனில் இந்த முறைகள் ஒத்த கூறுகளின் ஒரே மாதிரியான தொகுதிகள் அடுக்காக கொள்வதால் நம்ப தகுந்தவை மற்றும் விதிமுறை என்பது வடிகட்டிகளின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க பல தொகுதிகளை கொண்டிருக்க வேண்டும் எனவே இந்த வடிகட்டிகளின் அடிப்படை அலகுகள் ஒரு யூனிட் செல் மற்றும் இரண்டு அளவுருக்கள் இந்த செல்களை வகைப்படுத்துகின்றன ஒன்று பட மின்மறுப்பு என அறியப்படுகிறது மற்றொன்று பரப்புதல் மாறிலி என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த யூனிட் செல்கள் என்ன இவற்றை பற்றி விவாதிப்போம் எனவே பட வடிகட்டிகளில் அவை இரண்டு வெவ்வேறு வகையான பட வடிகட்டிகளை கொண்டிருக்கலாம் என்று நான் சொன்னேன் ஒன்று நிலையான கே என்றும் மற்றொன்று எம் மூலம் பெறப்பட்டது என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த நிலையான கே வடிகட்டிகள் என்னவென்று பார்ப்போம் இதைப் பற்றி விவாதிப்பதற்கு முன் இந்த வகை வடிகட்டி எனக்கு ஒரு சிறிய திசைதிருப்பலை கொடுக்கிறது மேலும் பட மின்மறுப்பு பற்றிய இந்த கருத்து என்ன என்பதை நிறுவ முயற்சிப்போம் ஆகவே ஏபிசிடி அணிகளால் குறிப்பிடப்பட்ட இரண்டு போர்ட் நெட்வொர்க் உங்களிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் பட மின்மறுப்பு எந்த போர்ட்டுடன் இணைக்கப்படுகிறதோ அது மின்மறுப்பு என வரையறுக்கப்படுகிறது நான் இங்கே ஒரு மின்மறுப்பு ZI1 ஐ இணைக்கிறேன் இது மின்மறுப்பு ZI2 பின்னர் ZI1 போர்ட் 1 இல் உள்ள பட மின்மறுப்பு போர்ட் 1 இல் உள்ளீட்டு மின்மறுப்பு ZI1 என்றும் போர்ட் 2 ல் உள்ள உள்ளீட்டு மின் மறுப்பு Z12 ஆக இருந்தால் ZI2 போர்ட் 2 இல் உள்ள பட மின்மறுப்பு என்றும் கூறப்படுகிறது இதுதான் மின்னழுத்தம் மற்றும் வி1 என்பது போர்ட் 1 இல் மின்னழுத்தம் மற்றும் வி2 என்பது வி2 இல் உள்ள மின்னழுத்தம் ஐ1 போர்ட் 1 இல் மின்னோட்டம் மற்றும் போர்ட் 2 இல் ஐ2 மின்னோட்டம் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் அதை ZI1 என்று காட்டலாம் Z11 என்பது ஏபி வகுத்தல் சிடி ஆகும் இது Y11 க்கு சமம் இப்போது இதுதான் பட மின்மறுப்பு பற்றிய கருத்து இப்போது மீண்டும் அதே நெட்வொர்க்கிற்கு வரும்போது இரண்டு போர்ட்கள் அவற்றின் பட மின்மறுப்புகளால் நிறுத்தப்படுகின்றன என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இந்த தொடர்பை போர்ட் 2ல் உள்ள மின்னழுத்தம் வகுத்தல் போர்ட் 1ல் உள்ள மின்னழுத்தம் ஆகியவற்றின் இடையே இது மாதிரி பெறலாம் இப்போது இந்த விகிதம் v2 வகுத்தல் v1 மற்றும் I2 வகுத்தல் I1 என்பது என்ன இப்போது நாம் ஒரு டிரான்ஸ்மிட் அயன் கோட்டிற்கு சமமாக சென்றால் அங்கு வி1 பிளஸ் மற்றும் வி1 மைனஸ் வி 2பிளஸ் மற்றும் வி2 மைனஸ் என்று இருப்பதை பார்க்கலாம் வி2 பிளஸ் வி1 பிளஸ் இ ன் அடுக்கு பிளஸ் காமா எல்லுக்கு சமமாக இருப்பதை பார்க்கலாம் எனவே இந்த விகிதம் வி 2 பிளஸ் வகுத்தல் வி 1 பிளஸ் ஆனது இ ன் அடுக்கு மைனஸ் காமா எல் க்கு சமம் இப்போது அதே மாதிரியான வழிமுறையில் வி2 வகுத்தல் வி1 ஐக் கண்டுபிடித்து அதனை இன் அடுக்கு மைனஸ் காமா என ஒப்பிட்டால் பரப்புதல் மாறிலிக்கு சமம் என அழைக்கப்படும் நிச்சயமாக ஒரே வித்தியாசம் உள்ளது இங்கே இந்த விகிதம் எந்த நீளத்தையும் சார்ந்து இல்லை அதேசமயம் ஒரு டிரான்ஸ்மிஷன் தடத்திற்கு காமா எல் பதம் இருப்பதை பார்த்திருக்கிறோம் இங்கே ஒரு மைனஸ் காமா பதம் உள்ளது இது முழுமையான மின்னழுத்தங்களின் விகிதம் மோதிய அல்லது பிரதிபலித்த அலைகள் அல்ல ஆனால் இப்போதும் வி2 வகுத்தல் வி1 கொடுக்கும் மதிப்பு ஒரு பரப்புதல் மாறிலி என்று அழைக்கப்படலாம் மற்றும் இந்த பரப்புதல் மாறிலியின் சரியான மதிப்பு அமைப்பானது உண்மையானதா அல்லது கற்பனையானதா என்பதைப் பொறுத்தது மற்றும் அலை ஒடுக்கப்படுமா அல்லது கடந்து செல்லுமா என்பதை தீர்மானிக்கிறது எனவே காமா முற்றிலும் கற்பனையானதாக இருந்தால் எந்த இழப்பும் இல்லை மற்றும் அலை கடந்து செல்லும் காமாவுக்கு ஏதேனும் உண்மையான மதிப்பு இருந்தால் அது ஒடுக்கத்தை காட்டுகிறது பின்னர் குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் வரம்பு இருக்கும் இதுதான் கொள்கை பரப்புதல் மாறிலியின் மதிப்பு என்ன என்பதைப் பொறுத்து நாம் பாஸ் பேண்ட் அல்லது வடிக்கட்டியின் ஸ்டாப் பேண்டை வரையறுக்கலாம் எனவே இதை அடிப்படையாகக் கொண்டு இப்போது நான் குறிப்பிட்ட ஆனால் முழுமையாக விளக்காத நிலையான கே வடிகட்டி பதத்திற்கு வருவோம் நிலையான கே வடிக்கட்டி ஒரு யூனிட் செல்லைக் கொண்டுள்ளது இது இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது பட மின்மறுப்புகள் இது ஒரு சமச்சீர் வட்டம் அனைத்து போர்ட்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் அவை இப்படி தரப்படுகிறது மற்றும் பரப்புதல் மாறிலி இதுபோன்று கொடுக்கப்படுகிறது இப்போது இந்த பதங்களுக்கான படிநிலைகள் போசார் எழுதிய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பாடத்திட்டத்திற்கான பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி நீங்கள் விரும்பினால் அவற்றை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்போது Z1 ஒமேகா எல் க்கு சமமாகவும் மற்றும் Z2 1 வகுத்தல் ஒமேகா சி க்கு சமமாக இருந்தால் ஒமேகா சி ஆனது 2 வகுத்தல் எல் சி என கொடுக்கப்படுகிறது இந்த ஆர் 0 சொல் எல் யின் வர்க்க மூலத்தால் தரப்படுகிறது அது ஜே ஆக இருக்க வேண்டும் இப்போது இதை மேலும் எடுத்துக் கொண்டால் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் ஒமேகா ஒமேகா சி ஐ விட குறைவாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் இந்த பரப்புதல் மாறிலிகள் கொடுக்கப்பட்ட மதிப்பின் வர்க்கத்தை இவ்வாறு தரலாம் மேலும் இது எப்போதும் ஒன்றாகும் ஏனெனில் ஒமேகா ஒமேகா சி ஐ விட குறைவாக இருக்கும் காமா முற்றிலும் உண்மையானது மற்றும் காமா முற்றிலும் உண்மையானதாக இருந்தால் எண்ணளவின் வர்க்கம் எப்போதும் ஒன்றாக இருக்கும் எனவே ஒமேகா சி ஐ விட குறைவான ஒமேகாவிற்கான மற்றொரு பெயர் எந்தவிதமான ஒடுக்கும் இல்லை என்பதாகும் மேலும் இது வடிக்கட்டியின் பாஸ்ட் பேண்ட் உடன் ஒத்துள்ளது ஒமேகா சி ஐ விட அதிகமான ஒமேகாவைப் பொறுத்தவரை காமா உண்மையானது எனவே இ ன் அடுக்கு மைனஸ் காமா உண்மையானது மற்றும் எதிர்மறையானது இது அவற்றைத் தடுப்பதை ஒத்திருக்கிறது நாம் ஆல்பா மற்றும் பீட்டா அல்லது காமாவை வரைவு செய்தால் அதாவது நான் காமாவை ஆல்பா பிளஸ் ஜே பீட்டாவாக காட்டினால் மேலும் இந்த தனிப்பட்ட ஆல்பாக்கள் மற்றும் பீட்டாக்களை நான் வரைவு செய்தால் இதனை ஒமேகா சி என்று கருதினால் பீட்டா இப்படி இருக்கும் மற்றும் ஆல்பா இப்படி இருக்கும் கடந்த ஒன்றை போல ஆல்பா 0 என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஆல்பா எப்போதுமே ஒடுக்கத்தை குறிக்கிறது எனவே ஒமேகாவின் பாஸ்ட் பேண்ட் ஒமேகா சி ஐ விடக் குறைவானது அங்கு பீட்டா கடந்த ஒன்றை போல 0 பைலிருந்து அதிகரிக்கிறது பின்னர் ஒமேகா சி அது பை ல் உள்ளது மற்றும் தொடர்ந்து மாறாமல் உள்ளது ஆனால் இந்த வரைபடத்திலிருந்து குறிப்பு என்னவென்றால் ஒரு யூனிட் செல்லிற்கு ஸ்டாப் பேண்டில் ஒடுக்கம் மிகவும் குறைவாக உள்ளது நிச்சயமாக உங்களிடம் அதிக எண்ணிக்கையிலான யூனிட் செல்கள் இருக்கும்போது அது ஒன்றுடன் ஒன்று அடுக்காக இருக்கும் இந்த ஆல்பாவிற்கு இந்த பண்புகள் இதுபோன்று மாறிக்கொண்டே இருக்கும் மற்றும் எண்ணற்ற நிலைகளைப் பார்ப்போமானால் சரியான சதுர அலை வடிவமான ஒரு சிறந்த வடிகட்டியைப் பெறுவோம் ஆனால் அதிக எண்ணிக்கையிலான வடிப்பான்கள் சாத்தியமில்லை என்பதாலும் ஸ்டாப் பேண்டில் இந்த மெதுவான ஒடுக்கத்தாலும் நிலையற்ற பட மின்மறுப்பு பிரச்சினை வரும் இப்போது நீங்கள் இந்த பட மின்மறுப்பை படமாக்கலாம் மற்றும் பரப்புதல் மாறிலிகள் ஒரு பரிமாற்ற தடத்தை போலவே இருக்கின்றன நம்மிடம் இந்த இரண்டு அளவுருக்கள் உள்ளன ஒன்று Z0 மற்றும் கெயின் இவை மின்மறுப்பின் பண்பை முழுமையாக வரையறுக்கிறது இந்த பட வடிகட்டிக்கும் இந்த பட மின்மறுப்பு மற்றும் இந்த பரப்புதல் மாறிலி பொருந்தும் அவை யூனிட் செல்லை முழுவதுமாக வரையறுக்கின்றன மற்றும் பொருந்தும் நோக்கங்களுக்காக ஒரு டிரான்ஸ்மிஷன் தடம் மின்மறுப்பு Z0 உடன் இணைக்கப்பட வேண்டும் இதேபோல் பொருந்தும் நோக்கங்களுக்காக ஒரு யூனிட் செல் அல்லது முழு பட வடிக்கட்டியும் பட மின்மறுப்புடன் இணைக்கப்பட வேண்டும் யூனிட் செல்களுக்கான பட மின்மறுப்புகளை ஒவ்வொரு யூனிட் செல்லிற்கும் அதன் உள்ளீடு மற்றும் வெளியீடு வழியாக காண வேண்டும் இதுவரை இந்த அமைப்பு சமச்சீர் என்பதால் பட மின்மறுப்புகள் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு போர்ட்டில் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆகவே அதிக எண்ணிக்கையிலான யூனிட் செல்களை அடுக்கி வைக்க விரும்பினால் அதன் உள்ளீடு மற்றும் வெளியீட்டில் உள்ள பட மின்மறுப்பு நிலையானது என்பதால் மிக எளிதாக சாத்தியமாகும் ஆனால் ஒவ்வொன்றிற்கும் மற்றும் ஒவ்வொரு யூனிட் செல்லிற்கும் இடையில் இது ஒரு பிரச்சனையல்ல ஏனென்றால் அவை ஒரே மாதிரியான உள்ளீடு மற்றும் வெளியீட்டு பட மின்மறுப்பு கொண்டுள்ளவை மற்றும் அவற்றை எளிதில் பொருத்த முடியும் பட மின்மறுப்பு அதிர்வெண்ணுடன் மாறுபடும் என்றால் அது அனைத்து யூனிட் செல்களுக்கும் மாறுபடும் ஆனால் அங்குள்ள சங்கிலித்தொடர் யூனிட் செல்களின் உள்ளீடு மற்றும் வெளியீட்டினால் ஒரு சிக்கல் இருக்கலாம் ஏனெனில் நாம் வழக்கமாக ஒரு நிலையான உண்மையான உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்மறுப்பை விரும்புகிறோம் அங்கு இந்த பட மின்மறுப்பு அதிர்வெண்ணுடன் மாறுபடும் இது கற்பனையாக இருக்கலாம் அது உண்மையானதாக இருக்கலாம் அல்லது அது சிக்கலானதாக இருக்கலாம் எனவே நிலையான கே வடிக்கட்டிகளுடன் தொடர்புடைய இரண்டு சிக்கல்கள் உள்ளன இந்த சிக்கலை சமாளிக்க எம் மூலம் பெறப்பட்ட வடிக்கட்டிகள் எனப்படும் மற்றொரு வகை பட வடிக்கட்டிகள் உள்ளன எனவே எம் மூலம் பெறப்பட்ட வடிகட்டிகள் மாறுபாடுகள் உடையவை அவற்றின் அமைப்பு இது போன்றது எனவே இது அமைப்பு இதில் Z1 வகுத்தல் 2 க்கு பதிலாக ஒரு சிறிய மாறுபாடு கொண்டு இப்போது MZ1 வகுத்தல் 2 ஐ வைத்திருக்கிறோம் Z2 என்பது இப்போது உண்மையில் ஒரு மின்தூண்டல் மற்றும் மின்தேக்கியின் சேர்க்கை இப்போது இது எம் மூலம் பெறப்பட்ட வடிகட்டியின் அடிப்படை கட்டுமானமாகும் இந்த வடிகட்டியின் ஒடுக்கத்தை நாம் வரைவு செய்தால் அதன் படிநிலைகளை போஸரால் எழுதப்பட்ட புத்தகத்தில் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு சிறந்த வழியை தருவதற்காக நான் நேரடியாக ஒடுக்கத்தின் வரைபடத்தைத் வரைவேன் எனவே இங்கே நான் ஆல்பாவை அதிர்வெண்ணுடன் வரைவு செய்கிறேன் என்று வைத்துக் கொண்டால் நான் பெறும் பண்புகள் இது போன்றது ஒமேகா சி என்பது நிலையான கே வடிகட்டியைப் போலவே கட் ஆப் அதிர்வெண்ணாகவே உள்ளது ஆனால் இப்போது ஸ்டாப் பேங்கில் ஒடுக்கம் அதிகமாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஒமேகா சி வரை ஆல்பா 0 க்கு சமம் ஆனால் பின்னர் ஒமேகா சி க்கு அப்பால் ஒடுக்கம் விரைவாக அதிகரிக்கிறது ஒமேகா முடிவிலி என்று அழைக்கப்படும் ஒரு அதிர்வெண் உள்ளது அங்கு ஆல்பா முடிவிலி மற்றும் ஆல்பா முடிவிலிக்கு அப்பால் ஆல்பா மதிப்பு படிப்படியாக குறைகிறது என்பதை நீங்கள் காணலாம் எனவே மீண்டும் இது எம் மூலம் பெறப்பட்ட வடிகட்டியின் பிரச்சனையாகும் ஒமேகா சி மற்றும் ஒமேகா முடிவிலிக்கு இடையில் ஒடுக்கம் மிக அதிகமாக உள்ளது இருப்பினும் ஒமேகா முடிவிலிக்கு அப்பால் ஒடுக்கம் அவ்வளவு அதிகமாக இல்லை ஒமேகா சி யிலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒமேகா சி ஐ விட பெரிய அதிர்வெண்களுக்கு அப்பால் நிலையான கே வடிகட்டிகளுக்கு ஒடுக்கம் மிகவும் அதிகமாக உள்ளது ஏனெனில் ஒரு நிலையான கே வடிகட்டிக்கு அந்த பண்புகள் இப்படி இருந்தன எனவே இந்த உயர் அதிர்வெண்களுக்கு ஆல்பாவின் மதிப்பு அதிகமாக இருந்தது வழக்கமாக மேலும் இந்த எம் மூலம் பெறப்பட்ட வடிகட்டிகளுக்கு நான் குறிப்பிட விரும்பும் இன்னொரு விஷயம் என்னவென்றால் பட மின்மறுப்பின் சிக்கல் முழுவதுமாக தீர்க்கப்படவில்லை எனவே வழக்கமாக செய்யப்படுவது இந்த எம் மூலம் பெறப்பட்ட வடிகட்டி மற்றும் இந்த கே வடிகட்டி சேர்க்கை ஆகும் உண்மையில் நாம் அவ்வாறு செய்தால் எடுத்துக்காட்டாக அந்த சிவப்பு பேனாவை எடுத்துக்கொள்வோம் இது அதன் குணாதிசயங்கள் என்று சொல்லுங்கள் இது நிலையான கே இன் பண்புகள் மற்றும் இது எம் இன் பண்புகள் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு சேர்க்கை வடிகட்டிக்கு இதுபோன்ற ஏதாவது இரண்டுக்கும் இடைப்பட்ட பண்புகள் இருக்கும் புள்ளியிடப்பட்ட கருப்பு என்பது ஒரு நிலையான கே வடிகட்டி எம் மூலம் பெறப்பட்ட வடிகட்டியுடன் அடுக்காக உள்ளபோது உள்ள சேர்க்கை பண்பை கொடுக்கிறது பட மின்மறுப்பு அதிர்வெண்ணுடன் மாறாமல் இருப்பதன் சிக்கலைத் தீர்க்க இந்த எம் மூலம் பெறப்பட்ட வடிகட்டியின் பை சமமானதை நாம் பெறலாம் இது இதுபோன்றதாக இருக்கும் அதேபோல் இங்கேயும் அது மீண்டும் நிகழ்கிறது எம் 0 6 ஆகத் தேர்ந்தெடுக்கப்படும்போது இந்த பை சமநிலையின் பட மின்மறுப்பு Z2 வகுத்தல் Z1 க்கு கிட்டத்தட்ட சமமாக இருக்கும் இது L வகுத்தல் C ன் வர்க்க மூலத்திற்கு சமம் எனவே இங்கே எம் ன் இந்த குறிப்பிட்ட மதிப்புக்கு இந்த பட மின்மறுப்பின் மதிப்பு ஓரளவு மாறாமல் உள்ளது எனவே சுருக்கமாக பட வடிகட்டிகள் என்று அழைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட வகை வடிகட்டிகளை கண்டோம் நிலைகளைப் பொறுத்து நீங்கள் பயன்படுத்தும் யூனிட் செல்கள் ஒரு அகலகற்றை அல்லது குறுகிய கற்றை வடிகட்டியா என்பதைப் பொறுத்தது எனவே குறுகிய கற்றை மற்றும் அகலக்கற்றை வடிகட்டிகளுக்கு இடையில் நாம் கூறியது போன்ற தெளிவான வகைப்பாட்டை இந்த பட வடிகட்டிகளுக்கு சரியாக செய்ய முடியாது ஆனால் கருத்து சுவாரஸ்யமானது ஏனென்றால் இது ஒரு பரிமாற்றத்தைப் போன்றது அதில் நம்மிடம் ஏராளமான பிரிவுகள் இருந்தால் நாம் ஸாப்ட் பேண்டில் குறிப்பிட்ட ஒடுக்கத்தையும் குறிப்பிட்ட கட் ஆப் அதிர்வெண்ணையும் வடிவமைக்க முடியும் எவ்வாறாயினும் நாம் விரும்பிய வடிகட்டி வெளியீட்டை ஒருங்கிணைப்பதற்கான மேம்பட்ட தொழில்நுட்பம் தற்போது உள்ள நிலையில் இந்த வடிகட்டிகள் அவ்வளவு பொதுவானவை அல்ல எனவே அடுத்த தொகுதியில் அகலக்கற்றை வடிகட்டிகளில் நாம் கூறியது போல வடிகட்டிகளை ஒருங்கிணைப்பதைப் பற்றி படிப்போம்